நாம் அடுத்த குறிப்பிட்ட தலைப்பின் பகுதிக்கு செல்வோம் இன்னும் சில பட துணுக்குகளின் அடிப்படைகளை பார்க்கின்றோம் நான் பிரிவு என்று அழைக்கப்படும் பகுதியுடன் ஆரம்பிப்போம் இப்பொழுது ஒரு பிரிவு என்பது பட துணுக்குகளின் ஒரு அர்த்தமுள்ள ஒன்றுடன் ஒன்று சேராத தொகுப்புகளாக பிரிகின்றது நாம் முன்னர் விவாதித்த இருமை ஆக்கத்தின் பண்புகள் பிரிவின் ஒரு சிறப்பு நிகழ்வு ஆகும் அந்த விஷயத்தில் நாம் விவாதித்த இரண்டு தொகுப்புகள் மட்டுமே உள்ளன ஒன்று பின்பக்கம் மற்றொன்று முன்பக்கம் ஆனால் இந்த இரண்டு நிலைகளும் இருக்கும் பட துணுக்குகளின் குழுக்களாக நீடிக்கலாம் எடுத்துக்காட்டாக பல நிலை தொடக்கம் பண்பை நாம் பரிசிக்கலாம் முன்னர் நம்மிடம் ஒரே ஒரு தொடக்கம் மட்டுமே இருந்தது பல நிலை தொடக்கம் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடக்கம் கொண்டுள்ளது நாம் ஒரு குறிப்பிட்ட படம் மற்றும் அதன் ஹிஸ்டோகிரம் கருத்தில் கொண்டு இந்த இரண்டு தொடக்கம் நாம் தேர்ந்தெடுக்கலாம் நாம் முன்னர் விவாதித்த ஒரு கணக்கீட்டை பயன்படுத்தலாம் குறிப்பாக பேய்சியன் வகைப்பாடு முறையை பற்றி மேலும் விரிவாக பார்க்கலாம் மேலும் இந்த தொடக்கம் தானாகவோ அல்லது கைமுறையாகவோ காட்சி செய்வதன் மூலமாகவே தீர்மானிக்க இயலும் நீங்களும் டிரஸ்ஹோல்டிங்கை தீர்மானித்து தேர்ந்தெடுக்கலாம் இந்த குறிப்பிட்ட வழக்கில் நீங்கள் 3 இடைவெளிகள் இருப்பதாக நாம் கருத்தில் கொள்வோம் ஒவ்வொரு இடைவெளிக்கும் நாம் ஒரு குறிப்பிட்ட பட துணுக்கு நிறத்தை ஒதுக்குகிறோம் இந்த குறிப்பிட்ட படத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய மூன்று வண்ணங்கள் உள்ளன அவை நீலம் மற்றும் பச்சை மற்றும் மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது மேலும் ஒவ்வொரு நிறமும் படத்தின் ஒரு பகுதியை குறிக்க உதவுகிறது 0 முதல் 60 மற்றும் 61 முதல் 119 மற்றும் 120 முதல் 255 வரை இடைவெளியை நாம் காணலாம் இடைவெளிகள் நீலம் பச்சை மஞ்சள் இவை ஒன்றுடன் ஒன்று அல்லாத இடைவெளியின் வரையறைகள் மற்றும் பட துணுக்குகள் இந்த குறிப்பிட்ட படத்தில் 3 வெவ்வேறான பிரிவுகளாக தொகுக்கப்பட்டிருக்கிறது 0 முதல் 60 வரை உள்ள நீர் வழித்தடங்கள் இருட்ட மதிப்பில் ஒத்திருப்பதை நாம் கவனிக்கலாம் 61 முதல் 119 வரை ஒரு நடுத்தர மதிப்பாகும் வழக்கமாக இந்த இடைவெளிக்கு ஒத்த புள்ளிகள் மற்றும் 120 முதல் 255 வரை ஒளிர்வு மதிப்புகள் மற்றும் அவை படத்தின் மஞ்சள் பகுதிகளாக ஒத்திருக்கிறது எனவே இது நீல மண்டலம் இது பச்சை மண்டலம் மற்றும் இது மஞ்சள் மண்டலமாகும் அதனால் படத் துணுக்குகள் வெவ்வேறு இடைவெளிகளில் தொகுத்த பின்னரும் பிரிவு பணியில் ஒன்று இன்னமும் மீதம் இருக்கின்றது அது கூறு லேபிளிங் என்று அழைக்கப்படுகின்றது இந்த விஷயத்தில் நாம் தளத்திலுள்ள பட துணுக்குகளை பிடிக்க வேண்டும் இது இணைக்கப்பட்ட படத் துணுக்குகள் என்ற அர்த்தமுடன் ஒன்றுடன் ஒன்று இணையாக தொகுப்பாக உள்ளது இதுதான் நமது நோக்கம் இணைப்பை வரையறுக்க பல்வேறு உதவி வரையறைகளை பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக இந்த விஷயத்தில் 4 உதவி வரையறைகள் அல்லது 8 உதவி வரையறைகள் ஆகியவற்றை நாம் கருத்தில் கொள்ளலாம் 4 உதவி வரையறைகள் இந்த பணியில் வரையறுக்கப்பட்டுள்ளன ஒரு பட துணுக்கை கருத்தில் கொண்டு அவை உதவி வரையறைகளின் மதிப்பில் பட துணுக்குகள் நிலைகள் மற்றும் அவற்றை 4 உதவி வரையறைகள் என்றும் அழைக்கலாம் இந்த இடம் x மற்றும் y என்று நினைத்துக் கொள்வோம் இது ஒரு ஒருங்கிணைப்பு இடமாகும் எனவே இது x ஆக இருக்கலாம் இது x பிளஸ் ஒன் y ஆக இருக்க வேண்டும் எனவே இது x வலது உதவி வரையறை இதைப்போல் x மைனஸ் ஒன் y இருக்க வேண்டும் எனவே இது இடது உதவி வரையறை X பிளஸ் y 1 மேலான உதவி வரையறை X மைனஸ் y 1 கீழான உதவியின் வரையறை இவை 4 உதவி வரையறைகள் ஆகும் அதனால் இதை 4 உதவி வரையறைகளின் பட துணுக்குகள் என்று அழைக்கப்படுகிறது அதேசமயம் மூலைவிட்ட பட துணுக்குகளை கொண்டால் மூலைவிட்ட நிலைகளும் அவற்றின் உதவி வரையறைகள் ஆகும் எனவே இந்த வரையறை 8 உதவி வரையறை ஆகும் அதனால் நீங்கள் இது போன்ற வேறுபட்ட உதவி வரையறைகளை கொண்டிருக்கலாம் அதன்படி இந்த இணைக்கப்பட்ட இணைப்பு இரண்டு பட துளிகளுக்கு இடையில் வரையறுக்கப்படுகிறது அதனால் 8 உதவி வரையறைகளை இணைப்பை பாதுகாக்கும் கூறுகளை பற்றி விவாதிப்போம் இந்த குறிப்பிட்ட உதாரணத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் இது ஒரு சிறிய படம் மற்றும் ஒவ்வொரு பட துணுக்குகளின் மதிப்பும் இந்த எங்களால் காட்டப்பட்டுள்ளது இது 4 x 4 படமாகும் அதே லேபிள்களை கொண்ட உதவி பட துணுக்குகள் இடையில் விளிபின் வரைபடத்தை உருவாக்கலாம் ஒவ்வொரு பட துணுக்குகளும் இந்த வரைபடத்தின் ஒருமுனை என்று நாம் கருதலாம் மேலும் அவைகளின் உதவி வரையறைகளை ஒரே பட துணுக்குகளின் மதிப்புகள் இருக்கும்போது நாம் விளிம்பை உருவாக்கலாம் எடுத்துக்காட்டாக இது 20 20 20 20 பட துணுக்குகள் அனைத்தையும் தங்களுக்கு இடையில் விளிம்பை உருவாக்குகின்றன அதேபோல் இந்த படிவத்தில் 50 50 மற்றும் பட துணுக்குகளின் இடையில் விளிம்பை உருவாக்கலாம் 100 100 இதுவும் ஒரு விளிம்பை உருவாக்குகின்றன இந்த 20 20 ஒரு விளிம்பை இம் 100 100 மற்றும் விளிம்பை இம் உருவாக்குகின்றன எனது இது உதவி வரையறைகளை தொடர்பு இந்த குறிப்பிட்ட விளிபின் வரைகலை பிரதிநிதித்துவத்தை அளிக்கிறது அதனால் இப்பொழுது நீங்கள் வரைகலை கூறுகளை கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் அகல முதல் தேடல் அல்லது ஆழம் முதல் தேடல் போன்ற எந்த வரைகலை குறுக்கு வெட்டு வழிமுறையையும் பயன்படுத்தலாம் இதன் மூலம் நீங்கள் ஒவ்வொரு கூறுகளையும் கண்டுபிடித்து அவற்றை ஒரு பிரிவாக அறிவிக்க இயலும் எனவே நான் கூறுகளை வெவ்வேறு வண்ணங்கள் இங்கே சுட்டிக் காட்டியுள்ளேன் இங்கு வெவ்வேறு பிரிவுகள் காட்டப்பட்டுள்ளன சுவாரசியமான கேள்விகளில் ஒன்றாக உங்களுக்கு வெளிப்படையான வரைகலை பிரதிநித்துவத்தை தேவையா என்று இங்கே கேட்கலாம் எங்களிடம் ஏற்கனவே பட வரிசைகள் உள்ளன மற்றும் உதவி வரையறைகளின் அர்த்தங்கள் துல்லியமாக நிர்ணயிக்கப்படுகின்றன அவை சிறந்த கட்டமைப்பை கொண்டுள்ளது எனவே உண்மையில் எந்த வரைகலை பிரதிநிதித்துவம் தேவையில்லை இந்தக் கூறுகளை பெற இந்த வரிசையில் உள்ள அனைத்தையும் நாம் கணக்கிட்டுக் கொள்ளலாம் எனவே நீங்கள் ஒரு படவரிசை மட்டும் பயன்படுத்தி கணக்கிடலாம்

அதனால் இந்த செயலாக்கத்திற்கு சில எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் நான் முன்பு காட்டிய இரு படங்களை கருத்தில் கொள்வோம் எனவே இது ஒரு அசல் படம் ஆகும் மற்றும் இது மூன்று பிரிவுகளாக மூன்று வகுப்புகள் இடைவெளியில் பிரிக்கப்பட்ட படமாகும் இப்பொழுது ஒவ்வொரு பிரிவிலிருந்து இணைக்கப்பட்ட கூறுகளை உருவாக்குவோம் அந்தக் கூறுகளில் உள்ள பாட துணுக்குகளை எண்ணிக்கையின் அடிப்படையில் சில முக்கிய கூறுகளாக நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் எனவே இது ஒரு மிகப்பெரிய கூறாகும் இந்த கூறுகளில் நதி கால்வாய் இருப்பதையும் நாம் உணரலாம் இதைப்போல் நீங்கள் வேறு பல கூறுகளையும் கொண்டிருக்கலாம் எனவே இது ஒரு மண்டலத்தின் பகுதிக்கு ஒத்ததாக இருக்கக்கூடும் இது ஒரு பச்சை பிரிவு ஆகும் இணைக்கப்பட்ட பச்சை பிரிவுகள் இங்கே காட்டப்பட்டுள்ளன இந்த பகுதி மஞ்சள் பிரிவு பகுதியில் இணைக்கப்பட்ட பகுதி மற்றும் இது பெரும்பான்மையை காட்டுகிறது எனவே நீங்கள் இங்கிருந்து ஒளிர்வு பட துணுக்குகள் மஞ்சள் பிரிவுகளை பாகங்களாக பெறுகிறீர்கள் இந்த முறையில் வேறு பல கூறுகளும் மீட்கப்பட லாம் நான் 6 மட்டும் காட்டி உள்ளேன் ஆனால் இந்த படத்திற்கு சாத்தியமான பல கூறுகளும் உள்ளன இந்த முடிவுகளில் இருந்து நான் உங்களிடம் கேட்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான கேள்வி என்னவென்றால் நீங்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டும் அசல் பட ஒரு நதி கால்வாய் உள்ளது இது ஒரு நதி கால்வாய் மற்றும் மிகப்பெரிய பிரிவுகளாக உள்ளது நீங்கள் தொடர்புடைய பட துணுக்குகளை நதி கால்வாய்க்கு எப்படி பெறலாம் என்பதை நீங்கள் காண இயலும் ஆனால் இந்த பிரிவுகளில் நதி கால்வாயின் ஒரு பகுதி காணவில்லை அதனால் இந்தப் பகுதி ஏன் காணவில்லை என்று கூற இயலுமா இது நீங்களே கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு கேள்வியாகும் இந்த பகுதியில் இந்த தகவல் ஏன் காணவில்லை என்பதை நீங்களே சரி பார்த்துக் கொள்ளவும் எனவே இதற்கான மற்றொரு செயல்பாடுகளை இப்பொழுது படத்துடன் விவாதிப்போம் இந்த செயல்பாடுகள் படங்களில் உள்ள சாய்வு மதிப்புகளின்கணக்கீடு என்று நான் அழைக்கிறோம் ஒரு சாய்வு மதிப்புகளின் செயல்பாடு இந்த முறையில் வரையறுக்கப்படுகிறது படம் ஒரு இரு பரிமாண செயல்பாடாகும் எனவே இரு பரிமாணங்களில் ஒரு சாய்வு மதிப்பு திசையன் இரண்டு கொள்கை திசைகள் உடன் பகுதி வழி தோன்றலால் வரையறுக்கப்படுகிறது மற்றும் y உடன் பகுதி வழி தோன்றலால் அவை ஒரு திசையன் ஆக உருவாகின்றன அது ஒரு சாய்வு திசையன் ஆகும் எனவே இந்த சாய்வு மதிப்பு கணக்கீடு மிகவும் எளிமையானது மற்றும் நேரடியானது x திசையில் சாய்வு கணக்கிடக்கூடிய வரையறுக்கப்பட்ட வேறுபாடு முறையை நாம் பயன்படுத்தலாம் இது வலது உதவி வரையறைகள் மற்றும் பட துணுக்குகளும் உள்ள வித்தியாசமாகும் அதேபோல் சாய்வு மதிப்பை y திசையில் கணக்கிடலாம் இது மேல் உதவி வரையறைக்கும் பட தூக்கத்திற்கும் உள்ள வித்தியாசமாகும் எனவே இந்த நிலைகளில் செயல்பாட்டு மதிப்புகள் ஒரு வித்தியாசத்தை கொடுக்கின்றன இந்த எளிய கணக்கீடுகள் உடன் நாம் இந்த சாய்வு மதிப்பையும் கணக்கிடலாம் மற்றும் சாய்வு திசைனையும் பெறலாம் இந்தக் கணக்கீடு முறைகள் ஒரு பொதுவான கட்டமைப்பில் விவாதிப்போம் இதன் பின்னணியில் ஒரு உந்துதல் உள்ளது அதை நாம் பின்னர் புரிந்து கொள்ளலாம் இந்த வேறுபாடு செயல்பாடுகளை ஒரு முகமூடி செயலாக்கத்தின் மூலம் செயல்படுத்த முடியும் என்பதை நாம் கருத்தில் கொள்வோம் எனவே ஒரு முகமூடியை வரையறுக்கும் போது அந்த முகமூடி 1 x 2 என்ற கூறுகளிலும் முகமூடி வரிசை என்ற அமைப்பிலும் இருக்கிறது இந்த வகையில் ஒரு பரிமாண வரிசை நிகழ்கிறது எனவே இந்த வகை பரிணாமங்கள் இரு வரிசை மற்றும் ஒரு நெடுவரிசை கொண்டதாகும் முகமூடியில் உள்ள இந்த மதிப்புகள் அவற்றின் எடைகளை குறிக்கின்றன எனவே செங்குத்து திசையில் சாய்வு மதிப்புகளை கணக்கிடுவதற்கு இந்த முகமூடி மற்றும் பட துணுக்குகள் அவசியமாகிறது எனவே முகமூடிகள் உள்ள இந்தப் புள்ளிகளில் ஒன்று மத்திய படை துணுக்குகள் நிலைகளுக்கு ஒத்துப் போகிறது மேலும் இந்த குறிப்பிட்ட ஒருங்கிணைப்பு x y இங்கே காட்டப்பட்டுள்ளது எனவே நீங்கள் இந்த முகமூடியை x y நிலைகளில் வைத்து கணக்கீடு செய்யலாம் அந்த முகமூடியுடன் இருக்கும் உதவி வரையறைகளை தொடர்புடைய பட துணுக்குகளின் மதிப்புடன் அதன் எடை தொகையை கணக்கிட்டுக் கொள்ளலாம் நீங்கள் ஒரு முகமூடியை x y வைத்தவுடன் அது 1 இன் பெருக்கமாக இருக்க வேண்டும் பின்னர் x y 1 இல் உள்ள செயல்பாடு மதிப்பு ஒன்றில் பெருக்க வேண்டும் எனவே x y1 மற்றும் x y ஆகியவற்றிற்கு இடையில் உள்ள வித்தியாசத் தொகையை நீங்கள் கூட்டல் ஆக எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த முகமூடி வழிமுறை என்னவென்றால் நீங்கள் படத்தை மேலிருந்து கீழாகவும் இடமிருந்து வலமாகவும் ஊடுகதிர் செய்வீர்கள் பின்னர் ஒவ்வொரு புள்ளியிலும் x y முகமுடி வைத்து அதன் எடை உள்ள தொகையை கணக்கிடுகிறார்கள் அதாவது தான் குறிப்பிட்டபடி நீங்கள் எடையை பெருக்க வேண்டும் அந்த இடங்களில் தொடர்புடைய செயல்பாட்டு மதிப்புகள் உடன் நீங்கள் கூடுதலாக எடுத்துக் கொள்கிறீர்கள் அவற்றின் கூட்டு தொகையை எடுத்துக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு எடை உள்ள தொகையை தரும் பின்னர் அந்த எடை உள்ள தொகையால் மைய மதிப்பை மாற்ற இயலும் அதனால் இந்த வழியில் நீங்கள் செங்குத்து திசைகளில் வரையறுக்கப்பட்ட வேறுபாடுகளை கணக்கிடலாம் கிடைமட்ட திசைகளில் அந்த வேறுபாட்டை கணக்கீடும் இந்த முகமூடிகள் அதே கணக்குகளையும் நாம் மேற்கொள்ளலாம் அதனால் ஒரு வலுவான சாய்வு மதிப்பு கணக்கீட்டை உருவாக்குவதற்கான கணக்கீட்டில் பொதுவாக வலது உதவி வரையறை அல்லது மேல் உதவி வரையறை மட்டுமே வித்தியாசத்தை கணக்கிட இயலும் நான் ஒரு உதவி வரையறை பகுதியை கருத்தில்கொண்டு அந்த பகுதியில் இந்த வரையறுக்கப்பட்ட வேறுபாடுகளின் புள்ளிவிவரங்களை கண்டறியலாம் இந்த விநியோகத்தின்சராசரி மதிப்பை தெரிந்தவர்களின் சராசரியாக நாம் எடுத்துக் கொள்வோம் அதனால் இந்த விஷயத்தில் குறிப்பாக நாங்கள் முகமூடி மதிப்பை கூறுகின்றோம் எனவே நாம் 3 x 3 முகமூடியை எடுத்துக் கொள்வோம் இது ஒரு மைய நிலையாகும் x y எனவே இந்த நிலையை பொருத்தவரை இந்த இரண்டு பட துணுக்குகளையும் பயன்படுத்துவதோடு வரையறுக்கப்பட்ட வேறுபாடுகளையும் நாம் கணக்கிடலாம் எனவே இந்த வரையறுக்கப்பட்ட வேறுபாடுகளை அதன் உதவி வரையறையை சுற்றி ஆறு முறை கண்டிருக்கிறோம் ஒவ்வொன்றும் ஒரே மாதிரியாக இருக்காது அவை வெவ்வேறு மதிப்புகளை கொண்டுள்ளது ஆனால் புள்ளி விவரப்படி ஒரு சாய்வு மதிப்பு திசைகள் உடன் இருந்தாள் அதன் மதிப்புகள் அனைத்தும் நீங்கள் சராசரியாக எடுத்துக்கொண்டால் சத்தம் அல்லது பிழை குறையும் இவை அனைத்தும் நேரியல் செயற்கைகள் என்பதால் இந்தக் கணக்குகளுக்கு சமமாகிறது இந்த முறையில் முகமூடி வடிவமைக்கப்பட்டிருக்கும் போது இந்த கணக்கீடுகளை ஒற்றை முகமூடி கணக்கீடு மூலம் மேற்கொள்ள முடியும் எனவே முகமூடி ஒவ்வொரு செல்லிலும் என்ன செய்கிறது என்பதை நாம் கவனிக்க இயலும் 1 1 இங்கே 0 ஆகிறது இது ஒன்று எனவே இந்த வழியில் ஒரு முகமூடிக்கு உள்ள எடைகளில் வினியோகம் மற்றும் அந்த முகமூடியுடன் அதன் கணக்கீட்டை நாம் மேற்கொள்ளலாம் எனவே இவை கிடைமட்ட சாய்வு மதிப்பு மற்றும் கிடைமட்ட திசையின் சாய்வு மதிப்பு ஆகிறது இதைப்போல் செங்குத்து திசையில் சாய்வு மதிப்பு இந்த முகமுடையாள் கணக்கிடப்படுகிறது தற்செயலாக இந்த முகமூடி இரு முகமூடிக்குள் பட துணுக்குகளை ப்ரேவிட்ட ஆபரேட்டர் என்று அழைக்கப்படுகின்றன மேலும் நீங்கள் இந்த சாய்வு மதிப்புகளை ஒரு குறிப்பிட்ட திசையில் 6 முறை கணக்கிட்டு உள்ளீர்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரோபஸ்ட் க்ராடிஎன்ட் மதிப்பு கணக்கீட்டிற்கு மற்றொரு எடுத்துக்காட்டு உள்ளது இந்த விஷயத்தில் ஆப் சென்ரிக் க்ராடிஎன்ட்ஸ் விட மத்திய சாய்வு மதிப்பீட்டிற்கு அதிக எடையை தருகிறோம் எனவே எடுத்துக்காட்டாக இந்த கிடைமட்ட திசைகளில் நாம் இந்த சாய்வு மதிப்பை கணக்கிடும் போது இங்கே இரு எடைகளை செயலாற்றுகின்றன அதனால் ஆப் சென்ரிக் ஒப்பிடும் போது எடைகள் இரட்டிப்பாகிறது மேலும் செல்லின் ஓர் மதிப்பையும் அவற்றின் எடையுடன் பெருக்கினால் இந்த தொடர்புடைய மதிப்புகளின் கூட்டுத் தொகையை கணக்கிட இயலும் எனவே முகமூடி உள்ள எடைகளின் வினியோகம் இப்படி இருக்கும் இது கிடைமட்ட திசைகளில் கணக்கிடுவதற்கு இதைப்போல் செங்குத்து திசைகளும் இந்த விஷயத்தில் வினியோகம் இருக்க வேண்டும் இது ஒரு சோபல் ஆபரேட்டர் மற்றும் இந்த விஷயத்தில் சாய்வு மதிப்பு 8 முறை கணக்கிடப்பட்டுள்ளது இந்த சாய்வு மதிப்பு செயல்பாடுகளின் முடிவுகளை இங்கே காணலாம் வலது புறத்தில் உள்ள படம் அசல் படம் என்று கருதுங்கள் நான் செங்குத்து சாய்வு மதிப்பை கணக்கிட்டால் அந்த பட துணுக்குகள் செங்குத்து சாய்வு மதிப்பில் காண்பிக்கப்படுகிறது வேலிகளில் அந்த கம்பிகளை நீங்க காணலாம் இந்த குறிப்பிட்ட பாடத்தில் அவை முக்கியத்துவம் பெறுகின்றன கிடைமட்ட சாய்வு மதிப்புக்கு மீண்டும் அந்த திசையில் தரையில் இணையாக கிடைமட்ட திசை வேலிகள் மற்றும் அந்த வேலைகள் முக்கியத்துவம் பெற்றதையும் பார்த்தோம் ஆனால் திசையன் அளவை எடுத்துக்கொள்வதன் மூலம் இந்த இரண்டு விசயங்களின் விளைவாக நான் கருதினார் ஒவ்வொரு திசையிலும் அனைத்து விழிம்பு பட துணுக்குகளும் அதனுடன் தொடர்புடைய விழிம்பு புள்ளிகள் அல்லது வெவ்வேறு பொருள் சேவைகளின் எல்லை புள்ளிகளையும் பெறுவோம் அவை இந்த குறிப்பிட்ட படத்தில் முக்கியத்துவம் பெறுகின்றன இதுதான் சாய்வு மதிப்பு கணக்கிடும் முறை இந்த கணக்கீடுகளை எந்த ஒரு தன்னிச்சையான முகமூடிக்கும் பொதுவானது அதாவது எந்த ஒரு தன்னிச்சையான எடை விநியோகத்தையும் நாம் கருதுகிறோம் இது 3 x 3 முகமூடிகளின் எடுத்துக்காட்டு ஆனால் அது எந்த பரிமாணத்திலும் இருக்கலாம் எனவே மத்திய பட துணுக்குகளின் உதவி வரையறையை சுற்றியுள்ள படைப்புக்களின் மதிப்புகளின் எடையை நாம் கருத்தில் கொண்டால் இந்த கணக்கீடு வடிவத்தில் குறிப்பிடலாம் அதனாலும் அதனுடன் தொடர்புடைய இடங்களில் செயல்பாட்டு மதிப்புகளை நாம் பரிசீலித்து வருகிறோம் அதன் எடைகளை பெருக்கினாள் அதன் மதிப்புகள் அனைத்தும் நாம் கணக்கில் எடுத்துக் கொள்வோம் இது உங்களுக்கு தொடர்புடைய எடை உள்ள தொகையை அளிக்கிறது மேலும் இது செயலாக்கத்தின் மாற்றும் செயல்பாடு மற்றும் படம் ஆகும் எனவே இந்த கணக்கீடு ஒரு உறுதிப்படுத்துதல் செயல்பாட்டை தவிர வேறு ஒன்றும் இல்லை இங்கு ஒவ்வொரு படகுகளும் இந்த முகமூடியை வைத்து இருக்கின்றன நீங்கள் இந்த எடைகளை கணக்கிட்டுக் கொள்ளலாம பின்னர் இந்த மாற்றும் செயல்பாடு ஐ செயல் ஆக்கப்பட்ட மதிப்புடன் மாற்றலாம் அதனால் இது மாற்றும் செயல்பாடுஒரு நேரியல் மாற்ற அமைப்பின் உள்ளீட்டை கொடுக்கும் கணினியின் வெளியீடுகளாக செயல்படுகிறது இது ஒரு உந்துவிசை பதில் எனவே இந்த எடைகள் இந்த வழக்கத்தில் தனித்துவமான உந்துவிசை பதிலை வரையறுக்கின்றன இது ஒரு அதிர்வு எண் களம் இருப்பதால் வடிகட்டுதல் என்றும் அழைக்கப்படுகின்றன அடுத்த சொற்பொழிவில் நான் டொமைன் விளக்கங்கள் பற்றி விவாதிப்போம் எனவே இந்த முகமூடி சில நேரங்களில் வடிகட்டுதல் என்றும் அழைக்கப்படுகின்றது இது வடிகட்டுதல் காண பதிலாகும் h xy இந்த வகையான வழிகாட்டுதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சத்தம் வடிகட்டுதல் முகமூடியின் மதிப்புகள் இங்கே காட்டப்பட்டுள்ளன ஒவ்வொரு மதிப்போம் நேர்மறையான மற்றும் அதன் உதவி வரையறையின் மதிப்புகளின் எடை உள்ள கலவையாகும் என்பதை நாம் அறிவோம் இறுதியாக இந்த எடைகளின் கூட்டுத்தொகை ஒன்றுக்கு சமமாகும் எனவே இது உங்களுக்கு ஒரு வகையான லோ பாஸ் பில்டரிங் செயலை தருகிறது நான் இந்த செயல்பாட்டை பயன்படுத்தினால் இந்த முகமூடி கணக்கீட்டு களுடன் இந்த படத்தில் மெருகூட்டல் செயல்பாடு செய்ய இயலும் அதே முகமூடி கணக்கீடுகள் உடன் அதன் உதவி வரையறையை சுற்றியுள்ள பட துணுக்குகலின் மதிப்புகள் எடை உள்ள தொகையாகும் அங்கிருந்து அசல் பட துணுக்குகளின் மதிப்பை செயல் ஆக்கப்பட்ட பட துணுக்குகள் மதிப்பால் மாற்றலாம் இதுபோன்ற ஒரு படத்தை நாம் பெறுவோம் இதில் சத்தத்தின் கட்டமைப்புகள் கொஞ்சம் குறைக்கப்பட்டு இருப்பதை நீங்கள் காணலாம் பட செயலாக்கத்தின் பணிகளில் பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் இந்த வகை வடிகட்டுதல் இன் செயல்பாடுகள் ஒரு சிறப்பு வகை காஸியன் மென்மையானது என்று அழைக்கப்படுகிறது வடிகட்டுதல் அல்லது முகமூடி கணக்கிடப்படும் போது காஸியன் விநியோகம் தொடர்ந்து முகமூடியின் எடைகள் கணக்கிடப்படுகின்றன எனவே விடியோ தோற்ற மத்திய பட துணுக்குகளாக கருதுவோம் மேலும் காஸியன் விநியோகம் அகலம் அல்லது காஸியன் விநியோகம் நிலையான விலகல் என்றும் அறியலாம் அதன்படி முகமூடியின் அளவையும் காஸியன் பெரும்பாலான மெருகூட்டல் செயல்பாடு கொண்டு உள்ளது அதன் முகமூடியை சுற்றியுள்ள குறிப்பிடத்தக்க மெருகூட்டல் செயல்பாடு ஆகியவற்றைக் கொண்டு தீர்மானிக்க வேண்டும் அதனால் சின்னம் பொதுவாக மாற்றும் செயல்பாட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறது நாம் முகமுடி உடனான கணக்கீடு மாற்றும் செயல்பாட்டிற்கு குறிக்க எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் முகமூடியின் அளவு 9 x 9 ஆகவும் உங்களுடைய σ மதிப்பு இரண்டாகவும் இருந்தால் பின்னர் இந்த மெருகூட்டல் செயல்பாடு பயன்படுத்துவதன் மூலம் காஸியன் முகமூடி பயன்படுத்தி இதுபோன்ற முடிவை நீங்கள் பெறலாம் சராசரி வடிகட்டுதல் என்பது மற்றொரு வகையான கணக்கீடு ஆகும் இது மெருகூட்டல் பயன்படுத்தாது மாறாக விவரிக்க மிகவும் எளிதானது இது உதவி வரையறைகள் இன் பட துணுக்குகளில் உதவி வரையறை சராசரி மதிப்பை கணக்கிடுகிறது மற்றும் அசல் படப்பை இந்த சராசரி மதிப்பால் மாற்றுகிறது இது ஒருவகையான நான் லீனியர் பிளேரிங் ஒபெரஷன்ஸ் ஆதலால் இது ஸ்பாட் சத்தம் வகை அல்லது உப்பு மற்றும் காகித சத்தம் போன்ற சத்தங்களை குறைக்க மிகவும் பயனுள்ள முறையாகும் தோராயமாக சீரற்ற புள்ளிகள் மற்றும் அவை படத்தில் சிதறடிக்க படலாம் மற்றும் அவை குறைக்கப்படலாம் இந்த வகை வடிகட்டி களைப் பயன்படுத்தி அவற்றை குறைக்கலாம் எனவே பட துணுக்குகள் குறித்த எங்களது விரிவுரையின் முடிவில் இங்கே இருக்கிறோம் எனவே இந்த குறிப்பிட்ட விரிவுரையில் நாம் விவாதித்து அதை சுருக்கமாக பார்க்கலாம் அந்த படங்கள் ஒளியியல் புகைப்படக் கருவியால் உருவாகின்றன மேலும் இரு பரிணாமத்தில் மூன்று பரிணாமத்தில் உள்ள புள்ளிகள் பரிணாமத்தில் புள்ளிகளின் வரைபடம் ஒருவகை திட்டத்தின் மூலம் நடைபெறுகிறது இது பெர்ஸ்பெக்ட்டிவ் ப்ரொஜெக்ஷன் என அழைக்கப்படுகின்றன எனவே நாம் திட்டம் பற்றி விவாதித்தோம் இந்த விஷயத்தில் ஒரு காட்சியின் புள்ளி மூன்று பரிணாமத்தில் உள்ள புள்ளிகளில் ஒரு நேர்கோட்டை வரைய வேண்டும் இது ஒரு குறிப்பிட்ட புள்ளியை கடந்து செல்லும் இது திட்டங்களின் மையம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது குறுக்குவெட்டு புள்ளியாக இருக்கும் படத்தைப் பார்க்கும் அதனுடன் தொடர்புடைய புள்ளி இதுதான் பின்னர் பட செயலாக்கத்தின் வெவ்வேறு செயல்பாடுகள் குறித்து விவாதித்தோம் அவற்றில் சில இருமையாக்கம் தொடக்கம் செயல்பாடு குறித்து விவாதித்தோம் பின்னர் மாறாக விரிவாக்கம் விவாதித்தோம் மற்றும் கூறு லேபிளிங் பற்றியும் விவாதித்தோம் சாய்வு மதிப்பு செயலாக்கம் பற்றியும் நாம் விவாதித்தோம் அங்கு விலங்குகள் எவ்வாறு கணக்கிடப்படும் மற்றும் மாற்றும் செயல்பாடு பற்றியும் விவாதித்தோம் மாற்றும் செயல்பாடு வடிகட்டுதல் என்ற கருத்தையும் நாம் அறிமுகப்படுத்தினோம் மேலும் இது முகமூடியுடன் கூடிய கணக்கீடு ஆகும் ஒரு முகமூடி அதன் செல்லின் எடையை கொண்டுள்ளது மேலும் அந்த எடை உள்ள தொகை உங்களுக்கு தொடர்புடைய வினியோகத்தை அளிக்கிறது பின்னர் சராசரி வடிகட்டுதல் பற்றி விவாதித்தோம்